பயோரியாக்டர்ஸ் பற்றிய 10 மணி நேர NPTEL ஆன்லைன் பயிற்சியின் சொற்பொழிவு எண் 4 க்கு உங்களை வரவேற்கிறோம் இதற்கு முந்தைய சொற்பொழிவான மூன்றாவது சொற்பொழிவில் பொதுவாக சிக்கல்களை எவ்வாறு தீர்ப்பது என்பதைப் பார்த்தோம் பிறகு ஸ்டெரிலைசேஷன் இயக்கவியல் சார்ந்த பயிற்சி வினா ஒன்றின் விடையை கண்டறிந்தோம் நீங்கள் இறுதி பதிலுக்கு வந்த பிறகு தயவுசெய்து கிடைத்த பதில் அர்த்தமுள்ளதாக இருக்கிறதா என்று சரிபார்க்கவும் எடுத்துக்காட்டாக சுமார் 7500 மணிநேரங்கள் அல்லது அதுபோன்ற விடையை நீங்கள் பெற்றிருந்தால் திரும்பிச் சென்று உங்கள் கணக்கீடுகளைச் சரிபார்க்க வேண்டும் நீங்கள் முடித்த பிறகு எப்போதும் உங்கள் கணக்கீடுகளை சரிபார்ப்பது நல்லது ஆனால் எண்ணின் யதார்த்தத்தை எப்போதும் நீங்கள் நினைவில் வைத்திருங்கள் 7500 மணிநேரம் எந்த சூழ்நிலையிலும் கொஞ்சம் வித்தியாசமாக தெரிகிறது எப்போதும் அனுபவமே உங்களைச் சிறப்பாகச் செய்ய உதவுகிறது எதிர்பார்த்த எண்களைப் பற்றி நன்கு தெரிந்துகொள்ள உதவுகிறது எனவே 7500 மணிநேரங்கள் ஒரு பயோரியாக்டர் உடன் பார்க்கும்போது சற்று வித்தியாசமாகத் தெரிய வேண்டும் அதே நேரத்தில் நீங்கள் சுமார் 10 3 வினாடிகள் என்ற விடையை பெற்றிருந்தால் அது முற்றிலும் அபத்தமானது என்றும் தெரிய வேண்டும் எனவே இந்த இரண்டு சூழ்நிலைகளிலும் அணுகுமுறை கணிதம் மற்றும் ஒட்டுமொத்த கணக்கீடுகளை சரிபார்ப்பது நல்லது என்று நான் நினைக்கிறேன் இது உங்களுக்கு பரிச்சயமான ஒன்று உதாரணத்திற்கு நாம் குழாய் அளவுகள் பற்றிய கணக்கீடு செய்கிறோம் என்று வைத்துக்கொள்வோம் நமக்கு அதன் விட்டம் சுமார் 50 மீட்டர் என்ற பதில் கிடைக்கிறது 50 மீட்டர் விட்டம் என்பது நமக்கு கற்பனை செய்ய முடியாத ஒன்றாகும் எனவே இப்படிப்பட்ட பதில் நமக்கு கிடைக்கும் பொழுது நாம் எப்போதும் நினைவில் வைத்துக் கொண்டு நமது கணக்கீடுகளை ஒரு முறை சரிபார்க்க வேண்டும் இதை நாம் ஒவ்வொரு முறையும் கையாள வேண்டும் அடுத்த பயிற்சி வினா செய்யும்போது இதை மீண்டும் நாம் வலியுறுத்துவோம் இப்போது தொகுதி 2 ல் உயிரினத்தொகுதி அதாவது பயோமாஸ் அல்லது உயிரணுக்கள் மற்றும் உயிரி உற்பத்திப் பொருள்கள் பற்றி பார்க்கலாம் பயோமாஸ் மற்றும் உயிரி உற்பத்திப் பொருள்கள் எந்தவொரு உயிரியக்க செயல் முறையிலும் இரண்டு முக்கியமான விளைவுகளாகும் அவை செல்கள் ஆகவே இருக்கலாம் அல்லது அவை உருவாக்கும் மூலக்கூறுகள் ஆகவும் இருக்கலாம் இவற்றை பற்றி ஒவ்வொன்றாகப் பார்ப்போம் சில நேரங்களில் செல்களே விளைபொருட்களாக இருக்கலாம் நமக்கு இது சிறிது வித்தியாசமாகத் தோன்றலாம் ஆனால் இதை நாம் கருத்தில் கொள்வோம் செயற்கை உறுப்புகளைப் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் செயற்கை தோல் அதாவது ஆர்டிபிசியல் ஸ்கின் இதுதான் முதலில் உடலுக்கு வெளியில் தயாரிக்கப்பட்ட பிரபலமான உறுப்பு இது தீயினால் பாதிக்கப்பட்டவர்களின் மீது விரைவாக குணம் அடைவதற்காக பொருத்தப்படுகிறது தற்போது பல்வேறு உறுப்புகள் பொருத்தமான பயோரியாக்டர்களை கொண்டு செயற்கையான முறையில் உற்பத்தி செய்யப்படுகின்றன அவ்வாறு செயல்படுத்தப்படும் பயோரியாக்டர் சற்று மாறுபட்ட தோற்றத்தில் இருக்கும் செல்கள் உறுப்பை ஒத்த முற்படிவ அமைவில் அதாவது ஸ்கேஃபால்டு இல் தக்க சூழலில் வளர்வதன் மூலம் அந்த உறுப்பின் செயல்பாடு மற்றும் வடிவத்தையும் பெறுகின்றன இவ்வாறு பெறப்படும் செயற்கை உறுப்பு ஒரு பயனற்ற உறுப்பின் இடத்தில் இடமாற்றம் செய்யப்படுகின்றது இப்படிப்பட்ட முறையில் கல்லீரல் சிறுநீரகம் போன்ற முக்கிய உறுப்புகள் உறுப்புகள் உருவாக்கப்படுகின்றன இதில் மிகவும் பிரபலமான ஒன்றான செயற்கை தோல் பற்றி பார்த்தோம் பல்வேறு செயல்களைக் கொண்ட ஸ்டெம் செல்களை நாம் தகுந்த பயோரியாக்டர்களை பயன்படுத்தி வளர்க்கலாம் இவ்வாறு எல்லா சூழ்நிலைகளிலும்செல்கள் தான் முக்கிய விளை பொருளாக பயோரியாக்டர் ரில் விளைவிப்பதன் மூலம் கிடைக்கின்றன மற்றும் தேவையான அளவு செல்களின் செறிவு உள்ளதா தேவையான வழியில் அவை வளர்கிறதா பயோரியாக்டர்இல் வளரும்போது முறையான இயக்கத்தை கொண்டிருக்கிறதா போன்றவற்றை நாம் உறுதி செய்ய வேண்டும் இதற்கான பரிந்துரைக்கப்பட்ட காணொளியை உங்களுடன் இங்கே பகிர்கிறேன் உங்களுக்கு பரிந்துரைக்கப்படுகின்ற வலைத்தளங்கள் காணொளிகள் மற்றும் ஆராய்ச்சிக் கட்டுரைகள் ஒரு கோப்பின் வாயிலாக கொடுக்கப்பட்டுள்ளது டி மெட்ராஸ் மற்றும் நான் இங்கே உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள சில ஆதாரங்களில் சித்தரிக்கப்படக்கூடிய எந்தவொரு வணிக பிராண்டுகளையும் பரிந்துரைக்கவில்லை அல்லது அங்கீகரிக்கவில்லை என்ற இந்த மறுப்பையும் உங்களுக்கு இத்துடன் கூறுகிறேன் இவை அனைத்தும் கல்வி மதிப்புக்கு அதாவது பெடகாகிக் வேல்யூ விற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டன இப்போது குறிப்பிட்டுள்ள காணொளி எண் 12 இல் உள்ளது திசு பொறியியலுக்கான அதாவது டிஷ்யூ இன்ஜினியரிங் காக உபயோகிக்கப்படும் இதில் கொடுக்கப்பட்டுள்ள இணைப்பு அதாவது லிங்க் மூலம் அந்த காணொளியை பார்க்கலாம் உறுப்புகளை உருவாக்குவதற்கு பயோரியாக்டர்கள் எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றன என்பதை பற்றிய தகவல் இந்த காணொளி மூலம் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் ஸ்பைருலினா பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம் ஸ்பைருலினா ஒரு பாசி வகை அதாவது ஆல்கா ஆகும் இவை தகுந்தமுறையில் வளர்க்கப்பட்டு பின்னர் பதப்படுத்தப்பட்டு தொகுக்கப்பட்டு ஊட்டச்சத்து மருந்துகள் அதாவது நியூடிரசீயூடிகல் என விற்கப்படுகின்றன பலர் அதை உட்கொள்கிறார்கள் இவை பெரிய பயோரியாக்டர்கள்களில் வளர்க்கப்படுகின்றன பெரும்பாலானவை குளங்களில் வளர்க்கப்படுகின்றன அவை ஸ்பைருலினாவின் உரிய உற்பத்திக்கு பயோரியாக்டர்கள்களாக செயல்படுகின்றன மேலும் ஸ்பைருலினா செல்கள் இங்கு நமக்கு தேவையான விளைபொருளாகின்றன ஒற்றை செல் புரதம் என்று அழைக்கப்படும் சிங்கிள் செல் புரோட்டின் இதே போன்று தான் சிங்கிள் செல் புரோட்டின் 1970 கள் மற்றும் 80 களில் கால்நடைகளுக்கு தீவனமாக மிகவும் பிரபலமாக இருந்தது அவை ஈஸ்ட் செல்களே தவிர வேறில்லை அவை பயோரியாக்டர்களில் வளர்க்கப்பட்டு பதப்படுத்தப்பட்டு பின்னர் கால்நடைகளுக்கு தீவனமாக வழங்கப்படுகின்றன இந்த 2 நிகழ்வுகளில் ஸ்பைருலினா மற்றும் சிங்கிள் செல் புரோட்டின்களேநமக்கு தேவையான விளை பொருட்கள் ஆகும் இதைத் தவிர நாம் ஏற்கனவே அறிமுக பாடத்தில் பார்த்தபடி வேறு பல விளை பொருள்களும் உள்ளன செல்கள் உற்பத்தி செய்யும் இன்சுலின் மோனோக்ளோனல் ஆன்டிபாடிகள் எத்தனால் உயிரி எண்ணெய் அதாவது பயோ ஆயில் மற்றும் பலவற்றை நாம் பார்த்தோம் இவை அனைத்தும் செல்களால் உற்பத்தி செய்யப்படும் மூலக்கூறுகள் ஆகும் எனவே செல்கள் மற்றும் செல்கள் உற்பத்தி செய்யும் மூலக்கூறுகள் இரண்டு முக்கிய விளைபொருள் வகைகள் ஆகும் ஆரம்ப சொற்பொழிவுகளில் இயங்கு நிலை அமைப்புகளைக் கருத்தில் கொண்டு விகிதங்களைப் பயன்படுத்த வேண்டிய அவசியத்தை பார்த்தோம் விகிதம் என்பது முடிவுகளை எடுக்க காரணமாக இருக்கும் ஒரு முக்கியமான அளவுகோல் என்று பார்த்தோம் இயங்கு நிலை அமைப்பு பொறியியலுக்கான அமைப்பு மற்றும் பலவற்றைக் கையாளும் போது நாம் எடுக்க வேண்டிய முடிவுகளில் கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்தும் அளவுகளையும் மற்றும் பலவற்றையும் நாம் கருத்தில் கொள்ளவில்லை நாம் எப்பொழுதும் விகிதங்களை முக்கியமாக கருத்தில் கொள்ள வேண்டும் காரணம் எல்லாமே விகிதங்களை நோக்கியே இருக்கும் மாதிரிகள் விகிதங்களை நோக்கியே இருக்கும் கணித மாதிரிகள் விகிதங்களை நோக்கியே இருக்கும் அனைத்து விவாதங்களும் விகிதங்களை நோக்கியே இருக்கும் இந்தக் கருத்தை நீங்கள் உள்வாங்க வேண்டும் இதற்கு உங்களுக்கு நேரம் ஆகலாம் குறிப்பாக சில கருத்துக்கள் உங்களுக்கு பள்ளியிலேயே ஒரு தொகுதி அமைப்பின் பார்வையில் அறிமுக படுத்தப்பட்டு இருக்கும் அவை தோராயமாக செயல்படலாம் ஆனால் எல்லா நிகழ்வுகளிலும் குறிப்பாக தொடர்ச்சியான உள்ள நிகழ்வுகளில் செயல்படாமல் போகலாம் நீங்கள் அதை உள்வாங்க வேண்டும் செல்களின் பெருக்கம் மற்றும் விளைபொருள் உருவாக்கம் விகிதம் நமக்கு முக்கியமான விகிதங்கள் இதில் செல்களின் பெருக்கம் என்றால் என்ன ஒரு செல் பயோரியாக்டரில் 2 ஆக பெருகி பின்பு 4 ஆக பெருகி இவ்வாறு எண்ணிக்கை அதிகரித்துக்கொண்டே இருக்கின்றன செல்கள் உரிய சூழ்நிலையில் பயோரியாக்டரில் வளர்ந்து கொண்டே வருகின்றன எனவே செல்களின் பெருக்கம் அல்லது செல்களின் வளர்ச்சி அதாவது கல்ச்சர் குரோத் ஆகியவை அனைத்தும் ஒரே விஷயத்தை குறிக்கின்றன செல்களை பற்றி நாம் அடிப்படை உயிரியல் பாடத்திட்டத்தில் அறிந்து கொண்டிருக்கிறோம் அவை செல் சுழற்சி அதாவது செல் சைக்கிள் மேற்கொள்கின்றன இதுவும் ஒரு வகையான வளர்ச்சிதான் ஆனால் நாம் அதைப் பற்றி தற்போது பார்க்கப்போவதில்லை செல்களின் பெருக்கத்தைப் பற்றி பார்க்கப் போகிறோம் இதை நாம் மனதில் கொள்ள வேண்டும் செல்களின் செல் சுழற்சி நிலையின் பொழுது செல்களின் அளவு அதாவது வால்யூம் மாறுவதை நாம் வளர்ச்சியாக கருதுவதில்லை இங்கே நாம் செல்களின்வளர்ச்சி அல்லது உயிரணுக்களின் பெருக்கம் பற்றிதான் கருத போகிறோம் ஒற்றை பெண்களை நாம் கருத்தில் கொண்டால் இதற்கான எளிமையான கணித சித்திரிப்பு அல்லது ஒரு கணித மாதிரி பின்வருமாறு கொடுக்கப்பட்ட செல்களின் வளர்ச்சியின் வீதம் rx செல் செறிவு x க்கு நேர் விகிதத்தில் உள்ளது முதல் வரிசை மாதிரிக்கு உட்பட்டு இதை நாம் µ மற்றும் x இன் பெருக்கலுக்கு சமம் என கருதுவோம் 𝑟𝑥 𝜇 𝑥 சூழ்நிலையைப் பொறுத்து µ நிலையானதாக இருக்கலாம் அல்லது இல்லாமலும் இருக்கலாம் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் மோல்டு எனப்படும் பூஞ்சை காளான் உயிரினங்களும் உள்ளன உதாரணமாக அஸ்பெர்ஜிலஸ் நைகர் ரொட்டியின் மீது வளரும் ஒரு பொதுவான மோல்டு அவைஇழையோடுகிற உயிரினங்களாகும் அவை இழைகளின் நீட்டிப்பு அல்லது ஹைஃபாக்களின் நீட்டிப்பு மூலம் அவற்றின் மாஸ் அதிகரிக்கின்றன ஆனால் எண்ணிக்கை ஒன்று என மட்டுமே வரையறுக்கப்பட்டுள்ளது ஆனால் நிறை அதிகரிப்புடன் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் x என்பது செல்களின் செறிவு என்றால் இங்கே அது பொருந்தாது இதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் இவ்வாறு நாம் சூழ்நிலைக்கு ஏற்ப இந்த கருத்தை பயன்படுத்துவோம் இந்த சொற்பொழிவில் நான் சில கருத்துக்களை முன்வைத்து பிறகு நாம் அந்த கருத்துகளைப் பயன்படுத்துவோம் எனவே நாம் இந்த குறிப்பிட்ட சொற்பொழிவில் உள்ள கருத்துகளில் கவனம் செலுத்துவோம் செல்களின் வளர்ச்சிக்கு இருக்கக்கூடிய வகைகளில் இதுவும் ஒன்று இதுபோன்ற பல வகைகள் அதாவது மாடல்கள் உள்ளன அவற்றில் சிலவற்றைப் பார்ப்போம் இது ஒரு அறிமுக பாடமாகும் எனவே அவற்றில் சிலவற்றை மட்டுமே நாம் பார்ப்போம் நாம் மற்றும் ஒரு வகை அதாவது மாடலை பார்ப்போம் இதை லாஜிஸ்டிக் சமன்பாடு என்று அழைப்போம் இது சில சூழ்நிலைகளில் உதவியாக இருக்கும் இதில் rx கீழ்க்கண்டவாறு கொடுக்கப்பட்டுள்ளது 𝑟𝑥 𝑘𝑥1 − 𝛽𝑥 k மற்றும் பீட்டா ஆகியவை மாடல் அளவுகோல்கள் ஆகும் அவை அமைப்புக்கு ஏற்ப மாறுகின்றன மேலும் x தொடக்கத்தில் உள்ள செல்களின் செறிவுக்கு சமம் என்ற நிபந்தனையுடன் செல்கிறது 𝑥 𝑥0 𝑎𝑡 𝑡 0 இது லாஜிஸ்டிக் சமன்பாடு என்று அழைக்கப்படுகிறது இது சில சூழ்நிலைகளில் பொருந்தும் மேலும் அட்வான்ஸ்ட் பாடத்திட்டத்தில் கட்டமைக்கப்பட்ட மாதிரிகளை அதாவது ஸ்ட்ரக்சர்டு மாடல்ஸ் பற்றிப் பார்க்கலாம் அதில் முக்கியமாக தனியாக பிரிக்கப்பட்ட பிரிவுகளாக செல்களை பார்த்து அவ்வாறு கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுகின்றன அவை நியூக்ளியஸ் மைட்டோகாண்ட்ரியா போன்ற தனியாக பிரிக்கப்பட்ட பிரிவுகளாக இருக்கலாம் அல்லது அவை பொதுவாக இருக்கலாம் தனியாக பிரிக்கப்பட்ட பிரிவு அல்லது கட்டமைக்கப்பட்ட மாதிரிகளின் சில எடுத்துக்காட்டுகள் தனியாக பிரிக்கப்பட்ட பிரிவு மாதிரிகள் வளர்சிதை மாதிரிகள் சைபர்நெடிக் மாதிரிகள் ஆகும் இது ஒரு அறிமுக பாடமாக இருப்பதால் இதை நாம் விவரமாக பார்க்க மாட்டோம் எனினும் நீங்கள் இவற்றை பற்றி தெரிந்து கொண்டால் எதிர்காலத்தில் இவற்றைப் பார்க்க நேரிடும் பொழுது எளிதில் அடையாளம் காண முடியும் வளர்ச்சியில் உள்ள செல்களின் வயதின் பரவலைக் கணக்கில் எடுத்துக் கொள்ளும் சில மாதிரிகள் இருக்கலாம் மேலே உள்ள மாதிரிகள் rx ஆனது µx க்கு சமம் அல்லது rx ஆனது 1 ஒன்றிலிருந்து பீட்டா x கழிக்கப்பட்ட துடன் kx இன் பெருக்கல் லாஜிஸ்டிக் சமன்பாட்டிற்கு சமம் ஆகும் 𝑟𝑥 𝑘𝑥1 − 𝛽𝑥 இதில் பயோரியாக்டரில் வளரும் அனைத்து செல்களும் ஒரே வயதில் உள்ளதாக கொண்டுள்ளது ஆனால் உண்மையில் அவ்வாறு இருக்க வேண்டும் என்ற தேவை இல்லை செல்களின் வயதில் மாறுபாடு இருக்கலாம் மேலும் அவற்றின் பங்கீட்டில் மாறுபாடு இருக்கலாம் இவையெல்லாம் பிரிக்கப்பட்ட மாதிரிகளில் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படுகின்றன Refer Slide Time 1357 அடி மூலக்கூறுகள் அதாவது சப்ஸ்டிரேட்ஸ் என்பது நாம் அறிவோம் முன்பே பார்த்தோம் இப்போது நாம் விரிவாக அவை எவ்வாறு செல்களின் பெருக்கம் மூலம் செல்கள் ஆகவும் மற்றும் உயிரி விளை பொருட்களாகவும் மாற்றப்படுவதைக் காண்போம் உயிரி விளைபொருட்களை செல்களின் உள்ளே நடைபெறும் வளர்சிதை மாற்ற வினைகள் அதாவது மெட்டபாலிக் ரிஆக்சன்ஸ் அல்லது உயிரணுக்களுக்குள் நடைபெறும் மரபணு செயல்முறைகள் மூலம் உருவாக்க முடியும் டிரான்ஸ்கிரிப்ஷன் ட்ரான்ஸ்லேஷன் ஆகியவை மரபணு செயல்முறைகள் ஆகும் டி ஏவின் ஒரு பகுதியாக மரபணு உள்ளது என்பதை நாம் அறிவோம் அது டிரான்ஸ்கிரைப் செய்யப்பட்டு பிறகு ஒரு புரதத்திற்கு ட்ரான்ஸ்லேஷன் செய்யப்படுகிறது இவ்வாறு அமையும் புரதம் விளை பொருளாக இருக்கலாம் இது ஒரு மரபணு செயல்முறையின் விளைவாக அல்லது பயோரியாக்டரில் ஏற்படும் வளர்சிதை மாற்ற வினைகளால் உருவாக்கப்படும் பொருளாக இருக்கலாம் இப்போது நாம் குறிப்பாக சப்ஸ்டிரேட்டை பற்றி பார்ப்போம் சப்ஸ்டிரேட் என்றால் என்ன சப்ஸ்டிரேட் என்பது செல்களுக்கு உணவாகும் மூலப்பொருட்களாகும் இதற்கான ஒரு பொதுவான எடுத்துக்காட்டு குளுக்கோஸ் C6H12O6 ஆகும் கார்போஹைட்ரேட் வகையைச் சார்ந்த குளுக்கோஸ் சப்ஸ்டிரேட்க்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு நாம் ஏன் குளுக்கோஸைப் பற்றி இங்கே பார்க்கிறோம் இதற்கு காரணம் குளுக்கோஸ் கிளைகோலிசிஸ் எனப்படும் உயிரணுக்களின் ஒரு முக்கியமான வளர்சிதை மாற்ற பாதையின் தொடக்க புள்ளியாகும் மேலும் கிளைகோலிசிஸுக்கு ஆற்றல் அம்சங்களில் முக்கியத்துவம் உள்ளது இந்த வளர்சிதை மாற்றப்பாதை செல்களுக்கு ஆற்றலை வழங்கும் முக்கியமான செயலை செய்கின்றது வழக்கமாக செல்லுக்கு வெளியே உள்ள இடைவெளியில் வழங்கப்படும் குளுக்கோஸ் செல்லின் மெம்பரேன் இல் உள்ள குளுக்கோஸ் டிரான்ஸ்போர்ட்டர்கள் மூலம் செல்லுக்குள் கொண்டு செல்லப்படுகிறது பின்னர் அது ஒரு நொதி வினை அதாவது என்சைம் சார்ந்த வினை மூலமாக குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்டாகவும் மற்றொரு என்சைம் சார்ந்த வினை மூலமாக பிரக்டோஸ் 6 பாஸ்பேட்டாகவும் மாற்ற படுகிறது வளர்சிதை மாற்ற பாதையில் ஒரு முக்கியமான கிளை புள்ளியாக இருக்கும் பைருவேட் அடையும் வரை இது தொடர்கிறது குளுக்கோஸிலிருந்து பைருவேட் வரை நடக்கும் செயலை கிளைகோலிசிஸ் என்று கூறுவோம் இது செல்களில் நடக்கும் முக்கியமான வளர்சிதை மாற்ற பாதை என்பதால் குளுக்கோஸ் ஒரு பொதுவான சப்ஸ்டிரேட் என்று கருதப்படுகிறது செல்களின் உள்ளே இதுபோன்ற பிற வளர்சிதை மாற்ற பாதைகள் மூலம் பயன்படுத்தக்கூடிய பல சப்ஸ்டிரேட்கள் உள்ளன இதன் விவரங்களை நாம் இப்போது பார்க்கப் போவதில்லை குளுக்கோஸ் மட்டுமே சப்ஸ்டிரேட் அல்ல ஆனால் இது பொதுவான ஒரு சப்ஸ்டிரேட் ஆகும் பல சமயங்களில் சப்ஸ்டிரேட்களின் கலவை இருந்தால் செல்கள் குளுக்கோஸை விரும்புகின்றன இருப்பினும் ஒரு தொழிற் துறை பார்வையில் குளுக்கோஸ் விலை உயர்ந்தது எனவே நாம் ஒரு விலையுயர்ந்த மூலப்பொருள் அதாவது விலையுயர்ந்த சப்ஸ்டிரேட் உடன் இயக்கத்தை தொடங்கினால் விளை பொருட்களும் அதிக விலையாக இருக்கும் நம்மிடம் குளுக்கோஸின் மாற்று இருந்து அதுவும் அவ்வளவு விலை உயர்ந்ததாக இல்லாமல் இருந்தால் அப்படிப்பட்ட மாற்று தொழில்துறைக்கு மிகவும் சிறந்தது காரணம் அது உயிரியக்க செயல்முறையின் விலையை குறைக்கிறது குளுக்கோஸுக்கு மிகவும் பொதுவான மாற்றுகள் நாமறிந்த ஸ்டார்ச் மற்றும் செல்லுலோஸ் நம்மை சுற்றியுள்ள அனைத்து மரங்களிலும் செல்லுலோஸ் மற்றும் லிக்னோ செல்லுலோசிக் பொருட்கள் உள்ளன குளுக்கோஸின் மாற்றாக லிக்னோ செல்லுலோசிக் பொருட்கள் உபயோகிப்பது பற்றி தற்போது பெரிதும் ஆராய்ச்சி செய்யப்பட்டு வருகின்றன எல்லா ஒளிச்சேர்க்கைக்கும் ஆதாரமும் அனைத்து ஒளிச்சேர்க்கை உயிரினங்களுக்கான கார்பன் மூலமும் காற்றில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு நாம் எல்லோரும் அறிவோம் எனவே நாம் காணும் காணும் அனைத்து மரங்களில் உள்ள கார்பனும் காற்றில் உள்ள CO2 இலிருந்து வந்தவையே இது இப்போது காற்றில் 0 3 சதவிகிதம் 0 4 சதவிகிதம் இருந்தாலும் புவி வெப்பமடைதல் அதாவது குளோபல் வார்மிங் மற்றும் பலவற்றில் இதன் பங்கு இருந்தாலும் இது ஒளிச்சேர்க்கை உயிரினங்களுக்கான முக்கிய கார்பனின் மூலதனமாகும் ஸ்டார்ச் மற்றும் செல்லுலோஸ் குளுக்கோஸின் பாலிமர்களாக உள்ளன உதாரணமாக இங்கே நாம் காண்பது 1 குளுக்கோஸ் மூலக்கூறு இது ஆக்ஸிஜன் இது கார்பன் 1 கார்பன் 2 கார்பன் 3 கார்பன் 4 கார்பன் 5 கார்பன் 6 என C6H12O6 அமைந்துள்ளது இது பைரானோஸ் வடிவமாக இருக்கும் மேலும் மற்ற குளுக்கோஸ் மூலக்கூறுகளுடன் இதன் வழியாக இணைக்கப்பட்டிருக்கும் இது அமைலோஸ் எனப்படும் ஸ்டார்ச்சின் ஒரு வடிவமாகும் எனவே நாம் இந்த பிணைப்புகளை அதாவது பான்ட்களை ஸ்டார்ச்சிலிருந்து உடைத்தால் செல்கள் உட்கொள்ள தேவையான குளுக்கோஸைப் பெறலாம் இந்த ஸ்டார்ச் ஏராளமாகக் காணப்படுகிறது மற்றும் குளுக்கோஸை விட விலை குறைவாக உள்ளது எனவே இதை நாம் குளுக்கோசின் மூலப் பொருளாகக் கொள்ளலாம் செல்லுலோஸ் சற்று வித்தியாசமான கிளைகளைக் கொண்டுள்ளது அவை நாமறிந்த அமைலோஸ் மற்றும் அமைலோபெக்டின் ஆகும் செல்லுலோஸ் சற்று வித்தியாசமான பிணைப்பு மற்றும் கிளைகளை கொண்டுள்ளது அவை அனைத்தும் ஸ்டார்ச்சின் பாலிமர்கள் தான் எனவே அவற்றுக்கிடையேயான பிணைப்புகளை உடைத்து மோனோமர்களை விடுவிப்பதற்கான ஒரு வழியை நாம் கண்டால் செல்கள் உட்கொள்வதற்கும் தேவையான விளைபொருட்களை உற்பத்தி செய்வதற்கும் தேவையான சப்ஸ்டிரேட் கிடைக்கின்றன இதற்கு முன்பு மீடியங்களைப் பற்றி பொதுவாக பார்த்தோம் மீடியம் என்பது செல்கள் வளர்வதற்குத் தேவையான பல பொருட்களை கொண்ட ஒரு பொருட்கூறு இது செல்கள் வளர தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களையும் வழங்குகிறது அவை வளர்ந்து அவற்றின் எண்களை பெருக்க உதவுகிறது மீடியம் சிக்கலானதாக இருக்கலாம் அல்லது வரையறுக்கப்பட்டும் இருக்கலாம் வரையறுக்கப்பட்ட மீடியமில் அதிலுள்ள பொருட்கள் அனைத்தும் நாம் அறிவோம் ஆனால் சிக்கலான மீடியமில் அதில் உள்ள அனைத்து பொருட்களின் விபரங்கள் நமக்கு தெரியாது பொதுவாக மீடியம் ஒரு கார்பன் மூலத்தைக் கொண்டு இருக்கும் இதில் குளுக்கோஸ் மிகவும் பொதுவான கார்பன் மூலமாகும் தாவரங்களில் கார்பன் டை ஆக்சைடு கார்பன் மூலமாக இருப்பதைப் பற்றி சற்று முன் பார்த்தோம் அவை ஆற்றல் மூலங்களான ஏடிபி உருவாவதற்கு காரணமாக உள்ளன எனவே கார்பன் மூலம் வெவ்வேறாக இருக்கலாம் குளுக்கோஸ் கிளைகோலிசிஸ் பாதையில் இறங்கி டி ஏ சுழற்சி என்று அழைக்கப்படும் மற்றொரு பாதைக்கு சென்று பின்னர் ஆக்சிடேடிவ் பாஸ்போரிலேஷன் மூலம் ஏடிபியை உருவாக்குகிறது இதில் குளுக்கோஸே ஆற்றலின் மூலமாகும் அதாவது எனர்ஜி சோர்ஸ் பல முறை ஆற்றலை உருவாக்கும் பிற பாதைகளைக் கொண்டிருக்கலாம் மற்றும் ஆற்றல் மூலமானது கார்பன் மூலத்திலிருந்து வேறுபட்டிருக்கலாம் உதாரணத்திற்கு குளுட்டமைன் சில நேரங்களில் பாலூட்டிகளின் செல் களுக்கான ஆற்றல் மூலமாகும் இது ஒரு நைட்ரஜன் மூலமாகும் காரணம் இதிலுள்ள நைட்ரஜன் கார்பன் ஆக்ஸிஜன் ஹைட்ரஜன் பாஸ்பரஸ் போன்றவை செல்களின் உள்ளே உள்ள அமைப்புகளில் இருக்கும் அத்தியாவசிய கூறுகள் ஆகும் மீடியமில் உப்புகள் நுண்ணளவுஊட்டச்சத்துக்களான வைட்டமின்கள் தாதுக்கள் போன்றவை இருக்கும் இதுவே பொதுவாக மீடியமில் உள்ள பொருட்கள் நாம் முதலில் சப்ஸ்டிரேட் ஆக குளுக்கோஸைப் பார்த்தோம் பிறகு பிற பொருட்களிலிருந்து குளுக்கோஸைப் பெறுவதற்கான வழிகளை பார்த்தோம் இப்போது நாம் கட்டுப்படுத்தும் அடி மூலக்கூறு அதாவது லிமிட்டிங் சப்ஸ்டிரேட் பற்றி பார்க்க போகிறோம் நாம் இப்போது நாம் சில கருத்துகளைப் பார்ப்போம் ஆனால் இப்போது அவற்றைப் பயன்படுத்த மாட்டோம் அவை என்ன என்பதைப் புரிந்துகொள்ள முயற்சிப்போம் பின்னர் அவற்றைப் பயன்படுத்துவோம் கட்டுப்படுத்தும் அடி மூலக்கூறானது அப்படிப்பட்ட ஒரு கருத்தாகும் கட்டுப்படுத்தும் சப்ஸ்டிரேட் கட்டுப்படுத்தும் வினைபொருள் அதாவது லிமிட்டிங் ரிஆக்டன்ட் போன்றது ரசாயன வினைகளில் கட்டுப்படுத்தும் வினைபொருளின் செயலை நாம் அறிவோம் கட்டுப்படுத்தும் வினைபொருள் என்பது அதன் செறிவினால் வினையின் அளவைக் கட்டுப்படுத்தும் அல்லது ஒரு தொகுப்பில் முதலில் பயன்படுத்தப் படுவதாகும் இவ்வாறு செறிவினால் வினையின் அளவைக் கட்டுப்படுத்தும் பொருளை நாம் கட்டுப்படுத்தும் வினைபொருள் என கூறுவோம் இதை நன்றாக புரிந்துகொள்ள ஒரு உதாரணத்தைப் பார்ப்போம் பின்வரும் ஸ்டாய்கியோமெட்ரியைக் கருத்தில் கொள்வோம் 2A3B→P இதில் A இன் 2 மோல்கள் முற்றிலும் வினைபுரிந்து 1 மோல் P ஐ கொடுக்க B இன் 3 மோல்கள் தேவைப்படுகிறது ஒரு ரிஆக்டர் இன் உள்ளீட்டு நீர் ஓட்டம் அதாவது இன்புட் ஸ்ட்ரீம் தொடர்ச்சியான செயல்முறையில் நடக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் இதில் A 10 மோலார் செறிவு மற்றும் B 10 மோலார் செறிவு உள்ளது இந்த மோலார் ஒரு லிட்டருக்கு ஒரு மோல் ஆகும் இது A இன் செறிவு B இன் செறிவு பின்னர் வினையானது B ஆல் கட்டுப்படுத்தப்படுகிறது காரணம் A இன் 10 மோலார் செறிவு முழுமையாக வினைபுரிய B இன் மோலார் செறிவு 32 ஆல் பெருக்கப்பட்ட 10 மோல் வரை தேவைப்படும் அப்படி என்றால் முழுமையாக பயன்படுத்தப்பட B இன் மோலார் செறிவு 15 மோலார் செறிவு தேவைப்படும் ஆனால் B இன் மோலார் செறிவு 10 மோலார் என இருக்கும்போது B வினையை கட்டுப்படுத்தும் காரணம் A முழுமையாக பயன்படுத்தப்படாமல் மீதம் இருக்கும் எனவே இந்த வினையில் B என்பது கட்டுப்படுத்தும் வினைபொருளாக செயல்படும் இவ்வாறு மீடியமில் உள்ள வளர்ச்சியைக் கட்டுப்படுத்தும் சப்ஸ்டிரேட் லிமிட்டிங் சப்ஸ்டிரேட் என்று அழைக்கப்படுகிறது நாம் பல வேறுபட்ட சப்ஸ்டிரேட் டை பார்த்தோம் கார்பன் மூலம் நைட்ரஜன் மூலம் ஆற்றல் மூலத்தைப் என்று பார்த்தோம் எனவே வளர்ச்சியைக் வரையறுக்க போவது இந்த லிமிட்டிங் சப்ஸ்டிரேட் ஆகும் S எனப்படும் சப்ஸ்டிரேட்டை லிமிட்டிங் சப்ஸ்டிரேட் ஆக கருத்தில் கொண்டால் rx என்பது குறிப்பிட்ட வளர்ச்சி விகிதத்தின் மாறுபாடு µ மற்றும் x இன் பெருக்கலுக்கு சமம் என்பதை நாம் கீழே குறிப்பிட்டவாறு நினைவு கூறுவோம் 𝑟𝑥 𝜇 𝑥 இங்கே அதே µ என்பது குறிப்பிட்ட வளர்ச்சி விகிதத்தின் மாறுபாடு மற்றும் அடி மூலக்கூறு செறிவுடன் பெருக்கல் என இந்த வரைபடத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது இது ஒரு செவ்வக அதிபரவளைவு அதாவது ரெக்டங்குளர் ஹைபர்போலா டக்கத்தில் இது அதிகரிக்கிறது பின்னர் அது இங்கே µm இன் மதிப்பில் முழுநிலையை அடைகிறது m என்பது அதிகபட்ச குறிப்பிட்ட வளர்ச்சி விகிதம் அதாவது மேக்ஸிமம் ஸ்பெசிஃபைக் குரோத் ரேட் இதை கணிதரீதியாக சுட்டிக்காட்ட ஒரு வழி உள்ளது இது ஒரு செவ்வக அதிபரவளைவு எனவே இதை சரியான முறையில் விவரிக்கும் செவ்வக அதிபரவளைவு சமன்பாடு அதாவது ரெக்டங்குளர் ஹைபர்போலா ஈக்குபேஷன் கீழ்வருமாறு உள்ளது mSKsS இது நன்கு அறியப்பட்ட மோனோட் மாதிரி அதாவது மோனோட் மாடல் ஆகும் இது செல்களின் வளர்ச்சி விகிதத்தில் சப்ஸ்டிரேட் இன் செறிவின் விளைவை அளிக்கிறது இந்த செயல் இங்கே நடந்தால் நம்மிடம் போதுமான சப்ஸ்டிரேட் இருந்தால் மற்றும் இந்த நடப்பு முறையில் இருக்க நேர்ந்தால் µ ஒரு கான்ஸ்டன்ட் ஆக செயல்பட்டு µm க்கு சமமாகிறது பொதுவாக rx என்பது µx உடன் சமமாக இருக்கும் சூழலில் µx ஒரு கான்ஸ்டன்ட் ஆக இருக்க தேவையில்லை நம்மிடம் போதுமான சப்ஸ்டிரேட் இருந்தால் µ என்பது µm க்கு சமம் இது ஒரு கான்ஸ்டன்ட்ஆக இருக்கும் Ks S க்கு சமமாக இருக்கும்போது என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் Ks மோனோட் மாதிரியில் S க்கு சமமாக இருந்தால் Ks க்கு S ஐ மாற்றுவோம் பின்னர் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் எனவே KS S mSKsSmSSSmS2Sm2 ஆகையால் S Ks க்கு சமமாக இருக்கும்போது நமக்கு Ks க்கு சமமான சப்ஸ்டிரேட் செறிவு இருக்கும்போது அல்லது Ks அடி மூலக்கூறு செறிவாக இருக்கும்போது நம்முடைய µ என்பது µm2 ஆக அல்லது அரை அதிகபட்ச குறிப்பிட்ட வளர்ச்சி விகிதமாக அதாவது ஹாஃப் மேக்ஸிமம் ஸ்பெசிஃபைக் குரோத் ரேட் ஆக இருக்கும் எனவே Ks என்பது அரை அதிகபட்ச வளர்ச்சி விகிதத்தைப் பெறும் சப்ஸ்டிரேட் இன் செறிவு ஆகும் வளர்ச்சி விகிதத்தில் சப்ஸ்டிரேட் இன் விளைவுகள் பல வகைகளாக உள்ளன அவற்றைக் குறிக்கும் பல வழிகளும் உள்ளன அவற்றில் சிலவற்றை இங்கே பார்ப்போம் இங்கே அடி மூலக்கூறு மற்றும் விளைபொருளின் விளைவிற்கான மற்ற மாதிரிகள் உள்ளன விளைபொருள் அதாவது ப்ராடக்ட் குறிப்பிட்ட வளர்ச்சி விகிதத்தை ஐ பாதிக்கலாம் எடுத்துக்காட்டாக நாம் முன்பு பார்த்த எத்தனால் உற்பத்தியில் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்திற்கு மேலே அதாவது 18 சதவிகிதம் மேலே விலை பொருள் இருந்தால் செல்களின் வளர்ச்சி விகிதத்தை பாதிக்கத் தொடங்குகிறது இந்த செயலை நாம் இங்கே குறித்து காட்டலாம் இவ்வாறு பல மாதிரிகள் அதாவது மாடல்கள் உள்ளன அவற்றில் சில mSnKsSn இது மோஸர் மாதிரி என்று அழைக்கப்படுகிறது இங்கே உங்களுக்கு µm Ks மற்றும் n ஆகியவை மாதிரியின் அளவுகோல்கள் ஆக இருக்கின்றன இது மற்றுமொரு மாடல் mS1K1S1S2K2S2 இரண்டு சப்ஸ்டிரேட் சப்ஸ்டிரேட்கள் ஒரே நேரத்தில் கட்டுப்படுத்தும் போது இந்த மாடல் பயன்படுத்தப்படுகிறது சில சப்ஸ்டிரேட் வளர்ச்சியைக் கட்டுப்படுத்தும் போது கீழே குறிப்பிட்டுள்ள இந்த மாடலை நாம் பயன்படுத்தலாம் இது ஆண்ட்ரூஸ் மற்றும் நோக் ஆகியோரால் வழங்கப்பட்டது mSKsSK1K1S இது ஆண்ட்ரூஸ் மற்றும் நோக் மாதிரி ஜெருசலிம்ஸ்கி மற்றும் நெரோனோவா மாதிரியான இன்னும் ஒரு மாடலை நாம் பார்க்கலாம் இது வளர்ச்சியின் மீது விளைபொருளால் ஏற்படும் தடுப்பின் விளைவை அளிக்கிறது mSKsSKPKPP இதுவரை ஒரு குறிப்பிட்ட வளர்ச்சி விகிதம் மற்றும் பல வளர்ச்சி விகிதத்தை விவரிக்கும் மாதிரிகளைப் பார்த்தோம் இப்போது விளை பொருளை அதாவது ப்ராடக்ட் பற்றி பார்ப்போம் செல்கள் அல்லது வேறு மூலக்கூறு விளை பொருளாக இருந்தால் அதாவது செல்களால் தயாரிக்கப்பட்ட மூலக்கூறாக இருந்தால் அதற்கான மாதிரியைப் பார்ப்போம் விளைபொருள் உருவாகும் விகிதத்திற்கான மிகவும் எளிமையான மாதிரி பரவலாகப் பயன்படுத்தப்படும் மாதிரி லுடெக்கிங் பைரட் மாதிரி ஆகும் நாம் பார்த்த மாடல்கள் அனைத்தும் விகிதங்களுக்கான மாதிரிகள் என்பதை நாம் நினைவில் கொள்ளவேண்டும் லுடெக்கிங் பைரட் மாதிரி கீழ்வருமாறு 𝑟𝑝 𝛼 𝑟𝑥 𝛽 𝑥 தயாரிப்பு உருவாக்கம் விகிதமானது rP வளர்ச்சியை சார்ந்த அளவுகோல் மற்றும் செல் வளர்ச்சி விகிதத்தின் பெருக்கல் மற்றும் வளர்ச்சி சார்பற்ற அளவுகோல் மற்றும் செல்களின் செறிவு பெருக்கல் இவற்றின் கூட்டல் ஆகும் வளர்ச்சி சார்ந்த விளைபொருட்கள் மற்றும் வளர்ச்சி சார்பற்ற விளைபொருட்கள் உள்ளன வளர்ச்சி சார்ந்த விளைபொருட்கள் சில நேரங்களில் முதன்மை வளர்சிதை மாற்ற பொருட்கள் அதாவது பிரைமரி மெடாபோலிட்ஸ் என்றும் வளர்ச்சி சார்பற்ற விளைபொருட்கள் இரண்டாம் நிலை வளர்சிதை மாற்ற பொருட்கள் அதாவது செகண்டரி மெடாபோலிட்ஸ் என்றும் அழைக்கப்படுகின்றன இவை தளர்வான இணக்கங்கள் தான் ஆனால் நாம் rp αrx இதைத்தான் பார்க்க வேண்டும் விளைபொருள் உருவாகும் விகிதம் வளர்ச்சி விகிதம் மற்றும் உயிரணுக்களின் செறிவு ஆகியவற்றை சார்ந்தது சில நேரங்களில் பீட்டா 0 ஆகவும் சில நேரங்களில் ஆல்பா 0 ஆகவும் இருக்கலாம் இன்னும் பல மாதிரிகள் இருக்கின்றன இந்த குறிப்பிட்ட பாடத்திட்டத்தில் நாம் மற்ற மாதிரிகளைப் பார்க்க மாட்டோம் ஆனால் பல மாதிரிகள் இருக்கின்றன என்பதை நினைவில் நாம் கொள்ள வேண்டும் நாம் பார்க்கப் போகும் அடுத்த பயனுள்ள கருத்து மகசூல் அதாவது ஈல்டு கோஎஃபீஷியேன்ட் ஆகும் இது மிகவும் எளிமையான கருத்து ஆனால் பயனுள்ளதாக இருக்கும் மற்றும் பல ஈல்டு கோஎஃபீஷியேன்ட் களை நாம்வரையறுக்கலாம் எடுத்துக்காட்டாக Y யின் xs அதாவது சப்ஸ்டிரேட் இன் தொடர்புடைய செல்களின் மகசூல் செல்கள் உற்பத்தி செய்யப்படும் அளவை சப்ஸ்டிரேட் பயன்படுத்தப்படும் அளவோடு வகுக்கப்படும் போது கிடைக்கும் அளவிற்கு சமம் Yxs செல்கள் உற்பத்தி செய்யப்படும் அளவு சப்ஸ்டிரேட் பயன்படுத்தப்படும் அளவு இதேபோல் விளைபொருளின் மகசூலை மூலக்கூறை பொறுத்து நாம் வரையறுக்கலாம் இது விளைபொருள் உற்பத்தி செய்யப்படும் அளவை மூலக்கூறு பயன்படுத்தப்படும் அளவோடு வகுக்கப்படும் போது கிடைக்கும் அளவு Yps விளைபொருள் உற்பத்தி செய்யப்படும் அளவு மூலக்கூறு பயன்படுத்த படும் அளவு இதேபோல் மற்றும் ஒன்று உற்பத்தியைப் பொறுத்து செல்களின் மகசூல் ஆனது செல்கள் உற்பத்தி செய்யப்படும் அளவை விளைபொருள் உருவாகும் அளவால் வகுக்கப்படும் போது கிடைக்கும் அளவு ஆகும் Yxp செல்கள் உற்பத்தி செய்யப்படும் அளவு விளைபொருள் உருவாகும் அளவு இரண்டும் இந்த விஷயத்தில் உருவாகின்றன அது சில நேரங்களில் உருவாகிறது சில நேரங்களில் பயன்படுத்தப்படுகிறது நாம் நம்மால் முடிந்த ஈல்டு கோஎஃபீஷியேன்ட் வரையறுக்கலாம் இதைச் செய்வதில் உள்ள நன்மை என்னவென்றால் ஒரு குறிப்பிட்ட சிறிய பகுதிக்கு ஈல்டு கோஎஃபீஷியேன்ட் நிலையானதாகக் கருதப்படலாம் இதனால்தான் இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதை நாம் அறிவோம் மேலும் இவ்வாறு சிறிய பகுதிக்கு நிலையாக இருப்பது பொதுவாக ஒரு நல்ல அனுமானமாக கருதப்படுகிறது இது எவ்வாறு செய்யப்படுகிறது என்பதை நாம் பார்ப்போம் இதன் பயன் என்னவென்று வரையறுக்கப்பட்டவுடன் நமக்கு ஒன்றின் விகிதம் தெரிந்தால் மற்ற விகிதத்தை தொடர்புடைய ஈல்டு கோஎஃபீஷியேன்ட் லிருந்து மதிப்பிடலாம் எடுத்துக்காட்டாக சப்ஸ்டிரேட் உபயோகப்படும் விகிதம் அதாவது சப்ஸ்டிரேட் கன்சம்ப்ஷன் ரேட் தேவைப்படுகிறது ஆனால் அதன் அளவு தெரியவில்லை மற்றும் வளர்ச்சி விகிதம் அறியப்பட்டால் அவற்றின் ஈல்டு கோஎஃபீஷியேன்ட் தெரிந்தால்சப்ஸ்டிரேட் கன்சம்ப்ஷன் ரேட் டை வளர்ச்சி விகிதத்திலிருந்து நாம் மதிப்பிடலாம் மற்றும் அதை ஒரு கான்ஸ்டன்ட் ஆக எடுத்துக் கொள்ளலாம் எடுத்துக்காட்டாக சப்ஸ்டிரேட் கன்சம்ப்ஷன் ரேட் rs என்பது rs1YxSrx இது ஈல்டு கோஎஃபீஷியேன்ட் வரையறையிலிருந்து நேரடியாக வருகிறது என்பது நாம் அறிவோம் உற்பத்தி செய்த செல்களின் அளவிலிருந்து உபயோகப்படுத்தப்பட்ட சப்ஸ்டிரேட் அளவை வகுத்தால் சப்ஸ்டிரேட் கன்சம்ப்ஷன் ரேட் நமக்கு கிடைக்கும் எனவே நமது முதல் மாதிரியின் மூலம் இதை rx µx என எழுதலாம் rs1YxSrx1YxSx அடுத்த தொகுதியில் சில பயனுள்ள அளவுகோல்களை கணக்கிடுவதற்கு இவற்றைப் பயன்படுத்துவோம் இப்போது இதைப் பற்றி தெரிந்து கொள்வோம் ஸ்லைடு நேரம் 3319 ஐப் பார்க்கவும் இன்னும் ஒரு விஷயத்தை நாம் பார்க்கலாம் இன்னும் ஒரு கருத்து பற்றி தெரிந்து கொண்டு பிறகு இந்த தொகுதியை முடிப்போம் இது பராமரிப்பை பற்றிய கருத்து ஆகும் எடுத்துக்காட்டாக குளுக்கோஸை ஒரு சப்ஸ்டிரேட் என நாம் அறிவோம் செல்களின் பெருக்கம் மற்றும் வளர்ச்சியை நோக்கி பயன்படுகிறது ஆனால் செல்கள் சிக்கலான அமைப்புகள் அவற்றில் நிறைய வினைகள் நிகழ்கின்றன அவற்றில் நிறைய செயல்முறைகள் நடக்கின்றன நிறைய மரபணுக்கள் மூலம் புரதங்கள் அமைகின்றன இவற்றின் இடையே ஒருவகையான போக்குவரத்து நடக்கிறது ஏடிபி தயாரிக்கப்படுகிறது ஏடிபி பயன்படுத்தப்படுகிறது எல்லா வகையான வினைகளும் நடக்கின்றன அவை அனைத்திற்கும் ஆற்றல் அதாவது எனர்ஜி தேவைப்படுகிறது மேலும் அத்தகைய செயல்முறைகளுக்கு சப்ஸ்டிரேட் தேவையான ஆற்றலை வழங்க வேண்டும் எனவே வளர்சிதை மாற்றம் அதாவது மெட்டபாலிசம் போக்குவரத்து மரபணு மாற்றம் மரபணு செயல்முறைகள் போன்ற பல செயல்முறைகள் அனைத்தும் செல் பராமரிப்பு என அழைக்கப்படுகின்றன எனவே சப்ஸ்டிரேட் செல் பராமரிப்புக்கு செல்கிறது இது நிறைவு அடைந்தவுடன் செல் பெருக்கத்திற்கு செல்கிறது இதை நாம் இதுவரை வெளிப்படையாகக் கருதவில்லை ஆனால் சப்ஸ்டிரேட் அளவு குறைவாக இருக்கும்போது இதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் அது முற்றிலும் செல் பராமரிப்பு நடவடிக்கைகளை நோக்கி செல்கிறது ஆனால் எந்த வளர்ச்சியும் வெளிப்படையாகத் காட்டவில்லை இப்படிப்பட்ட சூழலில் கொடுக்கப்பட்ட சப்ஸ்டிரேட் அனைத்தும் செல் பராமரிப்புக்கு செல்கிறது என்று நாம் நினைவில் கொள்ள வேண்டும் சப்ஸ்டிரேட் பயன்படுத்தப்பட்டு இருக்கும் ஆனால் அது வளர்ச்சியாகக் வெளிப்படாது அதாவது எல்லாமே செல்லை பராமரிக்கப் பயன்படுகிறது செல்லின் செயல்பாடுகளை பராமரிக்கப் பயன்படுகிறது விகிதங்களின் அடிப்படையில் இதைக் குறிக்கும் ஒரு வழி என்னவென்றால் வளர்ச்சி விகிதம் என்பது வெளிப்படையான அதாவது அப்பரெண்ட் அல்லது கவனிக்கப்பட்ட குறிப்பிட்ட வளர்ச்சி விகிதம் மற்றும் செல்களின் செறிவு x இவை இரண்டின் பெருக்கல் ஆகும் மேலும் இந்த வெளிப்படையான அல்லது கவனிக்கப்பட்ட குறிப்பிட்ட வளர்ச்சி விகிதம் என்பது உண்மையான குறிப்பிட்ட வளர்ச்சி விகிதத்தில் இருந்து எண்டோஜெனஸ் மெட்டபாலிசம் கான்ஸ்டன்ட் ke கழித்தலுக்கு சமம் 𝑟𝑥 𝜇𝐴 𝑥 𝜇𝑇 − 𝑘𝑒𝑥 ஈல்டு கோஎஃபீஷியேன்ட் rs ஐ பயன்படுத்துவதன் மூலம் சப்ஸ்டிரேட் கன்சம்ப்ஷன் ரேட் என்பது 1 வகுத்தல் Yxs வெளிப்படையான மகசூல் அதாவது அப்பரெண்ட் ஈல்டு மற்றும் வெளிப்படையான குறிப்பிட்ட வளர்ச்சி விகிதம் இவற்றின் பெருக்குதல் மற்றும் செல்களின் செறிவு பெருக்குதல் இவற்றுடன் குறிப்பிட்ட பராமரிப்பு வீதம் m மற்றும் செல்களின் செறிவு பெருக்குதலை கூட்டினால் நமக்கு கீழ்க்கண்டவாறு கிடைக்கும் rs1YxS𝜇𝐴 𝑥mx நாம் நிறைய கருத்துக்களை பார்த்துவிட்டோம் இந்த குறிப்பிட்ட சொற்பொழிவை நிறைவு செய்வதற்கு இது ஒரு நல்ல இடம் இதுவரை நாம் இந்த சொற்பொழிவில் கற்றதை சற்று சுருக்கமாக மீண்டும் பார்ப்போம் செல்களே தயாரிப்புகளாக இருக்கக்கூடும் என்பதை நாம் முதலில் பார்த்தோம் வளர்ச்சி விகிதம் அல்லது செல்களின் பெருக்கம் மற்றும் விளைபொருட்களின் உருவாக்க விகிதம் ஆகியவற்றிற்கான விகித கோவை எழுதுவதைப் பார்த்தோம் ஆரம்பத்தில் வளர்ச்சி விகிதத்திற்கான ஈக்குவேஷன் rx என்பது µx க்கு சமம் ஆகும் 𝑟𝑥 𝜇 𝑥 சூழ்நிலையைப் பொறுத்து மாறலாம் அல்லது மாறாமலும் இருக்கலாம் பின்னர் மற்ற மாதிரிகள் உள்ளன என்று நான் கூறினேன் இது லாஜிஸ்டிக் ஈக்குவேஷன் மற்றும் மேம்படுத்தபட்ட பாடப்பகுதியில் கட்டமைக்கப்பட்ட மாதிரிகள் பிரிக்கப்பட்ட மாதிரிகள் மற்றும் பல உள்ளன என்று பார்த்தோம் அடி மூலக்கூறுகள் அதாவது சப்ஸ்டிரேட்ஸ் செல்கள் ஆகவும் மற்றும் விளை பொருட்களாகவும் மாற்றப்படுகின்றன குளுக்கோஸ் ஒரு பொதுவான சப்ஸ்டிரேட் என்று நாம் பார்த்தோம் காரணம் அது கிளைகோலிசிஸ் எனப்படும் முக்கியமான வளர்சிதை மாற்ற பாதையில் பங்கேற்கிறது மேலும் குளுக்கோஸுக்கு சில மாற்று வழிகளைக் கண்டோம் ஏனெனில் குளுக்கோஸ் தொழில்துறையின் சூழலில் விலை உயர்ந்ததாக இருக்கிறது ஸ்டார்ச் செல்லுலோஸ் மற்றும் லிக்னோ செல்லுலோசிக் பொருட்கள் குளுக்கோஸுக்கு நல்ல மாற்றாக இருக்கின்றன ஸ்டார்ச் மற்றும் செல்லுலோஸ் ஏற்கனவே பெரிதும் பயன்படுத்தப்படுகின்றன குளுக்கோஸைப் பெற லிக்னோ செல்லுலோசிக் பொருட்களைப் பயன்படுத்துவதில் நிறைய ஆராய்ச்சிகள் நடந்து வருகின்றன என்றெல்லாம் பார்த்தோம் பின்னர் மீடியமில் உள்ள கார்பன் மூலம் ஆற்றல் மூலம் நைட்ரஜன் மூலம் உப்புகள் மற்றும் நுண்ணளவு ஊட்டச்சத்துக்கள் என்னவென்று பார்த்தோம் அவற்றில் ஏதேனும் ஒன்று கட்டுப்படுத்தும் சப்ஸ்டிரேட் ஆக இருக்கலாம் இது வளர்ச்சியைக் கட்டுப்படுத்தும் ஒரு சப்ஸ்டிரேட் ஆக இருந்தால் செறிவின் மாறுபாட்டுடன் குறிப்பிட்ட வளர்ச்சி விகிதத்தின் மாறுபாடு மோனோட் மாதிரி அல்லது மாடல் Monod's model வாயிலாக வழங்கப்படுகிறது மேலும் இந்த Ks க்கு ஒரு விளக்கம் உள்ளது இது அரை அதிகபட்ச வளர்ச்சி விகிதத்தில் சப்ஸ்டிரேட் செறிவு ஆகும் பின்னர் µ இன் மீது சப்ஸ்டிரேட் மற்றும் விளைபொருள் செறிவின் விளைவுகளை அறிந்துகொள்ள உள்ள மற்ற மாடல்கள் பற்றி பார்த்தோம் அதில் குறிப்பாக மோஸர் மாடல் மற்றும் 2 சப்ஸ்டிரேட்களை ஒரே நேரத்தில் கட்டுப்படுத்தும்போது இருக்கும் மாடல் ஆன ஆண்ட்ரூஸ் மற்றும் நோக் மாடல் பார்த்தோம் பிறகு ஜெருசலிம்ஸ்கி மற்றும் நெரோனோவாவின் மாடல் மூலம் வளர்ச்சியில் விளைபொருள் தடுப்பின் விளைவையும் பார்த்தோம் விளைபொருள் உருவாகும் விகிதத்திற்கான லுடெக்கிங் பைரட் மாதிரி என்று அழைக்கப்படும் மிகவும் பிரபலமான மாதிரியைப் பார்த்தோம் இது கீழ்க்கண்டவாறு பார்த்தோம் 𝑟𝑝 𝛼 𝑟𝑥 𝛽 𝑥 மேலும் பல மாடல்கள் இருக்கின்றன இதன் பிறகு ஈல்டு கோஎஃபீஷியேன்ட் என்னவென்று பார்த்தோம் பல ஈல்டு கோஎஃபீஷியேன்ட் களை வரையறுக்க முடியும் இது அடிப்படையில் ஒரு தொகைக்கு ஒரு தொகை பின்னர் அவை ஒரு விகிதத்தை மற்றொன்றுக்கு மாற்ற பயன்படுத்தப்படலாம் என்பதைப் பார்த்தோம் நாம் அவற்றைப் பயன்படுத்துவதற்கான வழிகளில் இதுவும் ஒன்றாகும் பின்னர் பராமரிப்பு என்ற கருத்தைப் பார்த்தோம் இது செல்களின் செயல்பாடுகளான வளர்சிதை மாற்றம் போக்குவரத்து மற்றும் மரபணு செயல்முறைகள் போன்றவற்றை பராமரிக்கும் சப்ஸ்டிரேட் ஆகும் இந்த செயல்களை நிறைவேற்றியதற்கு பிறகு செல்களின் பெருக்கத்திற்கு பயன்படுகிறது என்று பார்த்தோம் எனவே சப்ஸ்டிரேட் இன் அளவு மிகக் குறைவாக இருக்கும்போது வளர்ச்சியைக் காண முடியாது இது வெளிப்படையான வளர்ச்சி விகிதம் மற்றும் உண்மையான வளர்ச்சி விகிதம் மற்றும் ஒரு எண்டோஜெனஸ் வளர்சிதை மாற்ற கன்ஸ்டன்ட் ஆல் கீழ்க்கண்டவாறு குறிக்கப்படுகிறது 𝑟𝑥 𝜇𝐴 𝑥 𝜇𝑇 − 𝑘𝑒𝑥 மேலும் சப்ஸ்டிரேட் கன்சம்ப்ஷன் ரேட் வெளிப்படையான குறிப்பிட்ட வளர்ச்சி விகிதம் மற்றும் குறிப்பிட்ட பராமரிப்பு விகிதத்தின் அடிப்படையில் எழுதலாம் என்பதைப் பார்த்தோம் rs1YxS𝜇𝐴 𝑥mx சொற்பொழிவு நான்கினை இத்துடன் முடித்துக் கொள்வோம் மீண்டும் நாம் சொற்பொழிவு ஐந்தில் சந்திப்போம்